இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமானல் காண்பிக்கிறோம் ஆனால் எஸ்ஆர்எஸ் கண்டறிய முடியும் உயர்நிலை வரைபடங்களை உருவாக்குவதற்காக அதாவது அதிக விளக்கங்களுடன் கூடிய வரைபடங்களை உருவாக்குவதற்காக நாம் டீகம்போசிஷனை எதையுமே அடையாது என்பதையும் நாம் விவாதித்தோம் சில டி எஃப் டி தன்மையை இழந்துவிடும் எந்த நிலையிலும் அல்லது எந்த நிலையில் உள்ள டி எஃப் டி இருக்கும்போது அந்த வரைபடத்தை புரிந்துகொள்வது சிலருக்கு சிரமமாக இருக்கும் இந்த நடைமுறையில் நாம் டீகம்போசிஷனை செய்கிறோம் இந்த வேலையைத் தொடர்கிறோம் நாம் எந்த அளவிற்கு டீகம்போசிஷனை நிறுத்திக் கொள்கிறோம் தற்போது ஒரு எளிமையான ப்ராப்ளத்திற்கான ஐ கணக்கிடும் மற்றும் அதன் முடிவைக் காண்பிக்கும் எனவே இது மிகவும் எளிமையானது இதற்கான கான்டெக்ட்ஸ் நிலையில் மட்டும் செயல்முறைக்கான பெயர்ச்சொல் வடிவம் அனுமதிக்கப்படுகிறது பொதுவாக மற்ற நிலைகளில் செயல்முறைகளுக்கு வினைச்சொல் வடிவமே கொடுக்கப்படுகிறது பிறகு இது மூன்று முழு எண்களை பெற்றுக்கொண்டு முடிவை உருவாக்குகிறது இதற்கான தரவை உள்ளீடாகக் கொடுப்பதற்கு பயனாளரைக் கொண்டுள்ளது இந்த உதாரணம் வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த சாப்ட்வேரின் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் இருக்கும் இது வரைவதற்கு மிகவும் எளிமையானது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் விவாதித்த உதாரணம் ஒரு செயலையே கொண்டுள்ளது இதனை நிலை 1 நிலை 2 மற்றும் பல நிலைகளாக டீகம்போஸ் ஆனால் இதை பொதுவாக டீகம்போஸ் செய்கிறோம் இவற்றை படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல் நம்மால் காண்பிக்க முடியும் நிலை 1 வரைபடத்தைப் பாருங்கள் இங்கு வெளிப்புற உருப்பொருள்களை நாம் குறிப்பிடுவதில்லை வெளிப்புற உருப்பொருள்கள் கான்டெக்ஸ்ட் விடையைக் காண்பிக்கிறது ஆர் எம் எஸ் எப்படி செய்யப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்ட எளிமையான உதாரணம் கொண்டு விளக்கப்பட்டுள்ளது நாம் இந்த நிலை வரைக்கும் டீகம்போஸ் எழுதி முடிக்க முடியும் எப்பொழுதெல்லாம் டி எஃப் டி மாடலை கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது அதனுடன் தரவு அகராதியும் இணைக்கப்பட வேண்டும் தரவு அகராதி ஆனது டி எஃப் டி களில் உள்ள தரவுகளின் அர்த்தம் என்ன என்பது பற்றிய தெளிவுடன் நாம் இருப்போம் தரவு அகராதி மிகவும் மதிப்புடைய ஆவணம் அது கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வின் போது உருவாக்கப்படுகிறது குழு உறுப்பினர்கள் இந்த தரவு அகராதியில் கொடுக்கப்பட்ட பெயர் மற்றும் டீகம்போசிஷனைப் ல் குறிப்பிடப்பட்டுள்ள தரவுகளை தவறாகப் புரிந்து கொள்ளலாம் மற்றும் வெவ்வேறு தரவுகளை குறிப்பிடும்பொழுது ஒவ்வாத பெயர்களை உபயோகிக்கலாம் அது அதிகக் குழப்பங்களை உண்டு பண்ணும் ஆகவே தரவு அகராதி தரவுகளின் பெயர்களை தரப்படுத்துகிறது அவற்றின் தேவை மற்றும் தரவு எதைக் கொண்டுள்ளது என்பதையும் விளக்குகிறது சிக்கலான தரவு உறுப்புக்கள் சில எளிமையான தரவுகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அவை தரவு அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மிக எளிய சிஸ்டம்களுக்கான மற்றும் பிறவற்றை சுலபமாக்குகிறது தரவு அகராதியை உருவாக்குவதற்கு கேஸ் டூல்கள் ல் இருந்து தரவுகளை தானாகவே எடுக்கின்றன மற்றும் அவை தானாகவே தரவு உறுப்புக்களை தேடுவதற்கும் உதவுகின்றன நாம் கேஸ் டூல்களைப் உபயோகித்து ஒரு தானியங்கி கருவி மூலம் இவற்றை பராமரிக்கும்போது இந்த வகையான கேள்விகளுக்கு பதில் கூறுவது சுலபமாக இருக்கும் துவக்கநிலை உறுப்புக்களை ஒன்றாக இணைத்து மிகவும் சிக்கலான தரவு உறுப்புக்களை அமைப்பதற்கான இலக்கணத்தைப் பற்றி பார்ப்போம் இதற்கான விதிகள் மற்றும் குறியீடுகள் மிகவும் எளிமையானவை நாம் ab என எழுத்துவோமானால் இது ஏ என்று அர்த்தம் நாம் a உபயோகித்தால் அவை மறுபடியும் செய்ய வேண்டுமென்பதைக் குறிக்கிறது நாம் பெயர்5 என எழுதினால் 5 பெயர் தரவு உறுப்புக்கள் என்று அர்த்தம் நாம் பெயர் என எழுதினால் அது 0 அல்லது பல பெயர் தரவு உறுப்புக்கள் என்பதைக் குறிப்பிடுகிறது குறியீடு சம நிலையைக் குறிக்கிறது எனவே abc என்பது ஏ வரிகளாகக் கருதப்படும் ஆர்எம்மஸ் சாப்ட்வேருக்கான உதாரணம்

இன்னும் சில உதாரணங்களைக் கொண்டு பயிற்சி செய்தால் கொடுக்கப்படும் புது உதாரணங்களுக்கும் டிஎஃம்டி மாடலை ன் வெளியீட்டுத் தரவு அனைத்தும் அடுத்த நிலையில் சரியாகப் பொருந்தி இருக்கும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல் ஒரு டி எஃப் டி மாடல் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது இதுவே சமப்படுத்துதல் ஏனென்றால் முதல் பப்பிள் இங்கு ஏ நிலைகளிலும் உபயோகிக்கப்படுகிறது இங்கு சமப்படுத்துதலுகான மற்றொரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது நிலை 1 டி எஃப் டி இடையில் உள்ளீடாக நகர்கின்றன

இந்த பி3 ஆகியவற்றை வெளியீடாக உருவாக்குகிறது மற்றுமொரு கருத்து டி எஃப் டி என்பதை சுலபமாகக் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த நிலையில் அதாவது நாம் நிலை 1ல் இருக்கும்போது 0 1 0 2 என்று எழுதுகிறோம் இந்த எண்களைப் பார்த்தே நாம் இது எந்த வரைபடம் என்பதை அறிந்துகொள்ள முடியும் இதுவே பப்பிளில் செய்கிறோம் என எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கு 0 1 0 2 0 3 என எண்களை எழுதுகிறோம் அதே போல் நாம் ஒரு பப்பிளை ஆகும்

இந்த 0 2 1 என்பது நிலை 2 ன் வரைபடம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம் மற்றுமொரு ப்ராப்ளத்தை மற்றொரு சதுரக்கட்டத்தில் குறியிடும் மற்றும் இது தொடரும் விளையாடும் நபர் மூன்று தொடர்ச்சியான இடங்களை வரிசையில் அல்லது நெடுவரிசையில் அல்லது மூலவிட்டத்தில் ஆக்கிரமிக்கும் போது அவரே அதில் வெற்றி பெறுகிறார் விளையாடும் ஆட்டக்காரர் இந்த மூலவிட்டத்தில் அனைத்துக் குறிகளையும் வைப்பதற்கு முன் கம்ப்யூட்டர் அந்த வழியை முயற்சி செய்யும் எனவே விளையாடும் ஆட்டக்காரர் நேராக வெற்றி பெற முடியாது விளையாட்டின் அனைத்து சதுரங்களும் முடிந்த பிறகும் யாருமே ஒரு வரிசையிலோ அல்லது நெடுவரிசையிலோ அல்லது மூலவிட்டத்திலோ தொடர்ச்சியாக எந்தக் குறியையும் வைக்கவில்லை என்றால் அந்த விளையாட்டு சமநிலையில் முடிவடைகிறது இங்கு நிரப்புவதற்கு 9 இடங்கள் உள்ளன ஒவ்வொரு ஆட்டக்காரரும் அதாவது மனித ஆட்டக்காரர் அல்லது கம்ப்யூட்டர் அவர்களுக்கான குறிகளை இந்த ஒன்பது இடங்களிலும் வைப்பர் தற்போது நம்மால் இதற்கு ஒரு கான்டெக்ஸ்ட் நம்மால் சுலபமாக உருவாக்க முடியும் நாம் இப்போது முடித்துக் கொள்வோம் இந்தக் குறிப்பில் இருந்து அடுத்த வகுப்பில் தொடர்வோம்